TALG இன் இந்த தொகுதி 1 இன் கடைசி யூனிட்டுக்கு வரவேற்பு மற்றும் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த யூனிட் 19 வது யூனிட் ஆகும் இது ப்ரோக்ராம் விளைவுகள் மற்றும் ப்ரோக்ராம் குறிப்பிட்ட விளைவுகளை அடைவது தொடர்பானது முந்தைய யூனிட்டில் பாட விளைவுகளை அடைவது மற்றும் CO களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை எவ்வாறு மூடுவது என்பதைப் புரிந்துகொண்டோம் CO களை அடைவதை கணக்கிட எந்த வழியும் இல்லை என்பதை மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் சில நியாயமான முறைகளைத் தேர்வுசெய்து அந்த முறையுடன் தொடர்ந்து இருக்க முடியும் எப்படியாவது நமக்கும் இதைச் செய்வதன் நோக்கம் நாம் தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொண்டிருப்பதை அனைத்து பங்குதாரர்களுக்கும் நிரூபிக்க வேண்டும் தர சுழற்சியை மூடுவதற்கான முக்கிய நோக்கமாகும் இந்த யூனிட்டில் POக்கள் மற்றும் PSOக்களை அடைவதற்கான கணக்கீட்டைப் பார்க்கிறோம் மற்றும் POக்கள் மற்றும் PSOக்களைச் சுற்றியுள்ள தர வளையத்தை மூடுகிறோம் இது இந்த யூனிட்டின் முக்கிய நோக்கமாகும் இப்போது அங்கீகாரம் தேவைப்படுவதற்கு நிறுவனம் POக்கள் மற்றும் PSOக்களை அடைவதற்கான அளவையும் அவற்றின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் நிரூபிக்க வேண்டியதை பார்ப்போம் அதாவது நீங்கள் இளங்கலை மட்டத்தில் உள்ள பொதுத் திட்டங்களில் பொதுவாக ஒரு பேட்ச் மற்றொன்றுக்கு நீங்கள் மாணவர்களின் செயல்திறனை மேம்படுத்துகிறீர்கள் அதாவது மாணவரின் செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் எனவே POக்கள் மற்றும் PSOக்களாக என்ன நடக்கிறது என்பது ஒரு தொகுதி மாணவர்கள் தங்கள் 3 ஆண்டு திட்டத்தை முடித்த பிறகு மட்டுமே நாம் பார்க்க முடியும் எனவே நீங்கள் POக்கள் மற்றும் PSOக்களை 3 ஆண்டு திட்டத்தில் 3 வருட காலப்பகுதியில் கணக்கிட வேண்டும் மற்றும் அனைத்து பாடங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மாணவர்களின் செயல்திறன் ஒன்றிணைக்கப்பட்டு POக்கள் மற்றும் PSOக்கள் எந்த அளவிற்கு உரையாற்றப்படுகின்றன மற்றும் தக்கவைக்கப்படுகின்றன என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே நீங்கள் 4 வருடங்களுக்கும் மேலாக தரவைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது இரண்டு பேட்ச்கள் உண்மையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இது தேவையான ஓன்று நீங்கள் ஒரு பாடத்திற்கு கணக்கிட முடியாது உடனடியாக PO PSO அடைதல் பற்றி பேச முடியாது அந்த அளவிற்கு அது ஒரு பேட்ச் பாடங்களாகக் கொண்டுள்ளன ஒரு பல்கலைக்கழகம் அதிலிருந்து சற்று விலகக்கூடும் ஆனால் இதிலிருந்து கணிசமாக விலக முடியாது ப்ரொஜெக்ட்ஸ் CO பாடத்திட்ட மற்றும் சாராத செயல்பாடுகளாக இருக்கலாம் ஒரு கார்டினல் விதி என்னவென்றால் நீங்கள் ஒரு PO அல்லது PSOவைப் அடைவதற்கான ஒரு செயலாக எடுத்துக்கொள்வது என்னவென்றால் இது அனைத்து மாணவர்களாலும் செய்யப்பட வேண்டும் மேலும் இது விளக்கக்காட்சிகள் இன்டர்ன்ஷிப் இணை பாடத்திட்ட கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகள் போன்றவை அந்த நடவடிக்கைகளில் மாணவர்களின் செயல்திறனை அளவிடும் ஒரு முறையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அவர் இன்டர்ன்ஷிப் செய்ததாக கூறி ஒரு வாக்கியத்தை எழுதுவதினால் மட்டும் செய்ததாக ஆகாது இன்டர்ன்ஷிப்பில் மாணவரின் செயல்திறனை நீங்கள் ஒருவித அளவீடு செய்ய வேண்டும் இப்போது விருப்ப பாடங்கள் என்றால் என்ன விருப்ப பாடங்களும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றன அவை ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளன ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அவை PO கள் மற்றும் PSO களைக் கணக்கிடுவதில் சேர்க்கப்படவில்லை பல முறை துறைகள் அல்லது ஆசிரியர்கள் தாம் அதில் சேர்க்கப்படவில்லை என்பதில் மிகுந்த அதிருப்தி அடைவதைக் காண்கின்றோம் எனவே PO PSO அடைவைக் கணக்கிடுவதில் அவை சேர்க்கப்படவில்லை என்றால் அவை முக்கியமல்ல என்று அர்த்தமல்ல அவை அவற்றின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன ஆனால் அடையக்கூடிய கணக்கீட்டைப் பொருத்தவரை நாம் அந்த பாடங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை ஒருவர் கணக்கிடுவதில் அது சேர்க்கப்படவில்லை என்பதில் மிகவும் வருத்தமாக உணர வேண்டியதில்லை இப்போது இங்கே தர வளையத்தையும் சற்று வித்தியாசமாக வரைகிறோம் கோர் PO PSO அடையப்படுகிறது அவைகள் PO PSO இலக்குகளுடன் ஒப்பிடப்படுகிறது பின்னர் நீங்கள் PO PSO அடைதல் இடைவெளியைக் கணக்கிடுகிறீர்கள் அது PO PSO இடைவெளியை மூடுவதற்கான திட்டத்திற்கு வழிவகுக்கும் அல்லது PO PSO இலக்குகளை மேம்படுத்த வழிவகுக்கும் இது CO களுக்கு நாம் பின்பற்றிய அதே முறையாகும் ஒவ்வொரு பாட விளைவுகளையும் POக்கள் மற்றும் PSOக்களுடன் நாம் குறியிடுவதைப் பார்த்தோம் மேலும் ஒரு CO POக்கள் மற்றும் PSOக்களின் துணைக்குழுவை மட்டுமே உரையாற்ற முடியும் என்றும் நாங்கள் கூறினோம் இப்போது ஒரு CO சுருக்கமாக இரண்டு வகுப்பறை அமர்வுகளை மட்டுமே எடுக்கும் என்பதால் சில PO 5 ஐ உரையாற்றுகிறது வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட PO ஐ உரையாற்றும் அனைத்து CO களும் ஒரே மாதிரியானதல்ல எனவே என்ன நடக்கிறது என்றால் நாம் 'வலிமை' என்ற மற்றொரு சொல்லை பயன்படுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட PO அல்லது PSOவை நான் எந்த அளவுக்கு 'வலிமை' யுடன் விளக்குகிறேன் என்பது ஆனால் இதை நான் இன்னும் என்ன வலிமையுடன் விளக்குகிறேன் இது முக்கியமானதாக இருக்கலாம் இது ஒரு பகுதியாகும் இது மீண்டும் ஒரு சிறிய தனிப்பட்ட முடிவு ஆனால் முடிவானது நிறுவன மட்டத்தில் எடுக்கப்பட வேண்டும் அல்லது உண்மையில் துறை மட்டத்தில் கூட இல்லை நிறுவன மட்டத்தில் எடுக்கப்பட வேண்டும் எப்போதாவது நாம் CO களை எழுதுகிறோம் பின்னர் அது என்ன PO களைக் குறிக்கிறது என்பதைத் தீர்மானிக்கலாம் எப்போதாவது ஒரு குறிப்பிட்ட CO ஒரு முன் குறிப்பிடப்பட்ட PO அல்லது PSO ஐ உரையாற்ற விரும்பலாம் அதற்கான காரணமும் ஏற்படலாம் அதற்கான காரணத்தை நாங்கள் கடைசி அட்டவணை தயார் செய்யும்போது விளக்குகிறோம் இப்போது PO PSO ஐ அடைவது தொடர்புடைய CO களின் அடைதல் நிலைகள் மற்றும் அது எந்த வலிமையுடன் குறிக்கப்பட்டுள்ளது

எனவே வலிமையை நிர்ணயிக்கும் முறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் வலிமை அதை நீங்கள் சொல்வது மிகச் துல்லியமான வழிமுறை அல்ல இது மிகவும் மொத்தமானது அதற்கு பதிலாக 3 நிலைகளை குறைந்த நடுத்தர மற்றும் வலுவானதாக மட்டுமே அடையாளம் காண்கிறோம் நாம் எல்லா நேரத்திலும் கணக்கிடுவதால் குறைந்த நடுத்தர மற்றும் வலுவானதை விட 1 2 3 எண்களைப் பயன்படுத்தலாம் நாங்கள் மீண்டும் சொன்னது போல் நாம் எப்படி செய்வது ஏனெனில் இது ஒரு தரமான அணுகுமுறை என்பதால் அது உரையாற்றப்படும் வலிமையை எவ்வாறு அளவிடுவது இங்கே மீண்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை மிகவும் அற்பமானதாகவும் மிகவும் விரிவானதாகவும் மாற்றக்கூடாது ஆனால் வெளி உலகத்திற்கு ஒருவித நியாயமானதாக இருக்க வேண்டும் அந்த வகையின் ஒரு முறையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இது எல்லா ப்ரொக்ராம்களிலும் கொண்டிருக்க வேண்டும் இப்போது PO இன் அளவை CO க்கு ஒதுக்கப்பட்ட மணிநேரங்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புபடுத்த ஒரு எளிய முறையை நாங்கள் முன்மொழிகிறோம் கொடுக்கப்பட்ட PO ஐ விளக்கும் லாஜிக் இதுதான் ஒரு CO PO1 ஐ உரையாற்றுகிறது என்று சொன்னால் அந்த CO 2 மணிநேரம் மட்டுமே எடுக்கும் அதனால் வெளிப்படையாக நான் இந்த POவை உரையாற்றினாலும் அந்த உரையின் நோக்கம் 2 மணிநேரத்திற்கு மட்டுமே ஆனால் மற்றொரு விஷயத்தில் என்னிடம் ஒரு CO உள்ளது இது PO 2 ஐக் குறிக்கிறது ஆனால் அதனுடன் தொடர்புடைய வகுப்பறை நேரங்களின் எண்ணிக்கை 7 அதாவது குறிப்பிட்ட POவை உரையாற்றுவதில் நான் CO மூலம் அதிக நேரம் செலவிடுகிறேன் எனவே இதுதான் அடிப்படை லாஜிக் உரையாற்றப்படுவதாக கருதப்படுகிறது உங்களுக்கு 40 சதவீதம் பிடிக்கவில்லை என்றால் அதை 50 சதவீதமாக மாற்றலாம் நீங்கள் விரும்பியபடி 60 சதவீதமாக மாற்றலாம் வகுப்பறை அமர்வுகளில் 25 முதல் 40 சதவிகிதம் டுடோரியல்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட POவை உரையாற்றும் ஆய்வக நேரங்கள் இது PO நிலை 2 என்று கருதப்படுகிறது வகுப்பறை அமர்வு டுடோரியல்கள் மற்றும் ஆய்வக நேரங்களில் 5 முதல் 25 சதவிகிதம் குறிப்பிட்ட PO வை விளக்குகிறது என்றால் PO நிலை 1 மேலும் 5 சதவிகிதத்திற்கும் குறைவான வகுப்பு அமர்வுகளில் பெயரளவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் 5 சதவிகிதத்திற்கும் குறைவாக மட்டுமே செலவிடுகிறீர்கள் பின்னர் அந்த PO விளக்கப்படவில்லை என்று நாம் கருதுகிறோம் எனவே இது ஒரு தனிப்பட்ட முன்மொழிவு என்று நான் கூறியது போல இந்த முன்மொழிவை நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகம் கருத்தில் கொள்ளலாம் மற்றும் கொடுக்கப்பட்ட POவை உரையாற்றும் வலிமை குறித்த உங்கள் சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றியமைக்கலாம்

இப்போது மீண்டும் வளர்ச்சி உயிரியல் என்ற அதே பாடத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் இப்போது எல்லா எண்களையும் இங்கே வைக்கிறோம் பாட விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் PO உடன் தொடர்புடைய மணிநேரங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து எண்ணினால் PO1 45 அமர்வுகளில் 28 ல் தோன்றும் மொத்தம் 45 ஆகும் PO1 குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து அமர்வுகளையும் நாம் எண்ணினால் அது 45 அமர்வுகளில் 28 வரை சேர்க்கப்படும் அது 62 சதவீதமாகும் எனவே இது 40 சதவீதத்திற்கும் அதிகமாகும் எனவே இதன் மேப்பிங் வலிமை 3 ஆகும் இப்போது PO3 ஐப் பொருத்தவரை 45 இல் 31 இது 69 சதவிகிதமாக மாற்றுகிறது இது மேப்பிங் வலிமை 3 ஆகும் அந்த வகையில் PO5 மற்றும் PSO3 அனைத்தும் மேப்பிங் வலிமை 3 க்கு உரையாற்றப்படுகின்றன இது இங்கே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஆனால் அது தேவையில்லை எனவே அனைத்து POக்களும் 3 இன் வலிமைக்கு தீர்வு காணப்படமாட்டாது இப்போது என்ன நடக்கிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஒரு அட்டவணையை தயார் செய்கிறோம் இந்த எடுத்துக்காட்டில் 6 POக்களை நாம் தற்காலிகமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அது 7 POக்கள் என்றால் நீங்கள் இன்னும் ஒரு நெடுவரிசையைச் சேர்த்தால் போதும் பின்னர் அதிகபட்சம் நான்கு PSOக்கள் உள்ளன இவ்வாறு நாம் அட்டவணையை தயாரிக்கிறோம் PO2 PO4 PO6 PSO1 PSO2 மற்றும் PSO4 ஆகியவை உரையாற்றப் படவில்லை எனவே அதன் வலிமை வகையை சார்ந்தது இப்போது CO1 ஆனது PO1 மற்றும் PSO3 ஐ உரையாற்றுகிறது அந்த CO அடைதல் 62 63 ஆகும் இது முந்தைய யூனிட்டில் நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் 62 63 மற்றும் அதனுடன் தொடர்புடைய PO கள் மற்றும் PSO கள் இந்த அட்டவணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே இப்போது CO அடையலை நான் எப்படியாவது தொடர்புடைய PO கள் மற்றும் PSO களுடன் இணைக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் அதை நான் எப்படி செய்வது PO அல்லது PSO அடைதல் போன்ற ஒன்றை சில விதிமுறைகளுக்கு வரையறுக்க வேண்டும் என்று நாம் வரையறுக்கிறோம் இதை நான் 100 சதவீதம் என்று அழைக்கலாம் அல்லது நான் 1 என்று சொல்லலாம் விதிமுறை என்ன என்பது முக்கியமல்ல நீங்கள் அதிகபட்சத்தை எடுப்பீர்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட POவின் அதிகபட்ச அடையல் 1 என நான் கருதினால் அதை எவ்வாறு வரையறுப்பது எந்த நிபந்தனைகளின் கீழ் நான் அதைக் கருதுகிறேன் ஒரு PO 3 ஆம் மட்டத்தில் உரையாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த PO உடன் தொடர்புடைய CO இன் இந்த வகுப்பு சராசரி மதிப்பெண்கள் அதன் அடைவதை குறிக்கிறது அந்த PO உடன் தொடர்புடைய அனைத்து CO களில் 100 சதவீதம் அதாவது வகுப்பு சராசரி மதிப்பெண்கள் 100 சதவிகிதம் ஆகும் பின்னர் அந்த PO வை அடைவது 1 ஆகும் இது நடக்க வாய்ப்பில்லை எனினும் வெளிப்படையாக வகுப்பு சராசரி மதிப்பெண்கள் ஒருபோதும் 100 சதவீதமாக இருக்காது அறிவிக்கப்பட்ட விதிகளின்படி மதிப்பீடு செய்யப்படும் எந்தவொரு CO பாடத்திட்ட மற்றும் கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கைகளிலும் செயல்திறன் ஒரு பாடமாக கருதப்படலாம் இறுதியாக நாம் கணக்கிடும்போது சுட்டிக்காட்ட விரும்பும் மற்றொரு விஷயம் PO PSO அடைதல் நாம் நான்கு கிரெடிட் கோர்ஸ் 3 கிரெடிட் கோர்ஸ் 2 கிரெடிட் கோர்ஸ் மற்றும் பலவற்றை வேறுபடுத்திப் பார்க்கப் போவதில்லை அதை மீண்டும் மதிப்பிடவோ அதற்கு கூடுதல் மதிப்பு கொடுக்கவோ வேண்டியதில்லை எல்லா பாடங்களும் ஒரே மாதிரியானவை என்று நாம் கூறுவோம் நாம் சராசரியைக் கணக்கிடுகிறோம் அவை உண்மையில் மொத்த அடைதலை நம்மிடம் உள்ள பாடங்களின் எண்ணிக்கையால் வகுக்கிறது பாடங்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல ப்ராஜெக்ட் முதல் விளக்கவுரை வரை CO பாட திட்டங்கள் கூடுதல் பாட திட்டங்கள் போன்ற நடவடிக்கைகள் ஒவ்வொரு செயல்பாடும் நான் அதை ஒரு பாடம் என்று கருதுவேன் பின்னர் மொத்த PO அடையலை அந்த எண்ணால் வகுக்க வேண்டும் அவ்வாறுதான் நாம் அதைச் செய்வோம் நான் சொன்னது போல் இது மிகவும் மொத்தமானது ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால் அந்த அளவுகோலின் படி நாம் தொடர்ந்து முன்னேறி வருகிறோம் இப்போது நான் எவ்வாறு கணக்கிடுவது அடைதல் கணக்கிடப்படுகிறது PO1 ஐ உரையாற்றும் 5 CO கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எனவே CO அடைய எண்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளன நான் சராசரியாக 0 625 மற்றும் 0 632 ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே நான் அந்த சராசரியைக் கணக்கிட்டு வலிமையால் பெருக்கிக் கொள்கிறேன் ஏனெனில் அதிகபட்ச வலிமை 3 உண்மையான வலிமை 3 எனவே நான் 3 ஐ 3 ஆல் பெருக்கினேன் அதுதான் எனக்கு கிடைக்கும் எண் எனவே இதன்படி PO ஒன்றை அடைவது 0 608 ஆகும் அதேசமயம் PO5 ஐ அடைவது PO5 ஐக் குறிக்கும் 3 COகள் மட்டுமே உள்ளன ஆனால் வலிமை இன்னும் 3 ஆகும் ஆகவே 3 பை 3 ஐ 3 எண்களின் சராசரியால் பெருக்கினால் எனக்கு 0 611 கிடைக்கிறது PSO3 ஐ அவை அனைத்தும் உரையாற்றுகின்றன எனவே நான் மீண்டும் 3 ஆல் 3 ஐ அவற்றின் சராசரியால் பெருக்கினால் எனக்கு 0 610 கிடைக்கிறது நீங்கள் ஒரு செயல்முறையுடன் ஒத்துப்போக வேண்டியது என்பதைப் பாருங்கள் நீங்கள் வேண்டாத சில எண்களை பெறுவீர்கள் நான் சொன்னது போல் அதிக தசம இடங்களுக்குச் செல்லுங்கள் தோராயமான எண்கள் நீங்கள் PO மற்றும் PSO அடையலைப் பெறுவீர்கள் இப்போது இந்த பாடத்தை நீங்கள் தற்காலிகமாக C302 என்று முத்திரை குத்தினால் ஒவ்வொரு POயும் உரையாற்றப்படும் வலிமை அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் உண்மையான அடையல் கீழ் வரிசையில் கணக்கிடப்படுகிறது இது உங்களிடம் ஒரு பாடத்திற்கு உள்ளது இப்போது நீங்கள் அனைத்து பாடங்களுக்கும் மற்றும் ப்ரோக்ராம்மின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்த தகவலை சேகரிக்க வேண்டும் எனவே நீங்கள் அனைத்து பாடங்களுக்கும் இதை மீண்டும் செய்ய வேண்டும் தேர்வுகள் முடிந்ததும் ஒவ்வொரு செமஸ்டரின் முடிவிலும் இந்த கணக்கீடுகள் தானாகவே செய்யப்படலாம் எல்லா மதிப்பெண்களையும் சேகரிக்கலாம் மேலும் இதை ஒன்றாக ஒருங்கிணைப்பது எளிது எனவே இவை உதாரணமாக உள்ளன நாம் அனைத்து பாடங்களையும் ஒன்றாக இணைத்தோம் எடுத்துக்காட்டாக 3 வருட ப்ரோக்ராம்மில் சுமார் 20 25 பாடங்கள் போன்றவற்றை நீங்கள் பெறுவீர்கள் ஒவ்வொரு பாடநெறிக்கும் இது போன்ற ஒரு வரிசையை நீங்கள் பெறுவீர்கள் நான் சொன்னது போல் ப்ராஜெக்ட் அனைத்தும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நெடுவரிசையையும் பொறுத்து சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்களிடம் உள்ள செயல்பாடுகள் மற்றும் பாடங்களின் எண்ணிக்கையால் வகுக்கவும் கீழ் வரிசை அனைத்து PO களின் சராசரி அடையலைக் குறிக்கிறது இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று POக்கள் மற்றும் PSOக்களின் நேரடி அடையல் ஆகும் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது நமது ப்ரோம்கிராம்மை உரையாற்றும் விதம் சில POக்களை நாம் மிகவும் ஆதிக்கம் செலுத்தலாம் அல்லது கவனிக்காமல் இருக்கலாம் அது மிகவும் இலகுவாக செய்யப்படலாம் அந்த குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்ப்பதற்கான பாடத்திட்ட வடிவமைப்பாளர்களுக்கான உள்ளீடாக இது இருக்கிறது ஆனால் எண்கள் பற்றி ஒருவர் மோசமாக உணரத் தேவையில்லை உதாரணமாக PO 6 சராசரி 0 3 ஆகும் நீங்கள் மேம்படுவதைக் காண்பிக்கும் வரை இது ஒரு பொருட்டல்ல எனவே இறுதியாக PO மற்றும் PSO சாதனைகள் இந்த வடிவத்தில் கணக்கிடப்படுகின்றன மேலும் இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸைப் பார்ப்பதன் மூலம் உங்கள் ப்ரோக்ராம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் POக்கள் மற்றும் PSOக்கள் தொடர்பாக நடத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு வகையான படம் இது சில நெடுவரிசைகள் பல பூஜ்ஜியங்களைக் கொண்டிருந்தால் அல்லது சிறிய மதிப்பில் வேறுபடுகின்றன என்றால் அது முழுத் துறையினருக்கும் ஒரு வகையான பின்னூட்டமாகும் அந்த சிக்கல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இப்போது அனைத்து தொடர்புடைய ஆய்வுகளின் அடிப்படையில் மறைமுக அடைவையும் நாம் தீர்மானிக்கிறோம் ஆய்வுகள் பட்டதாரி வெளியேறும் கணக்கெடுப்பாக இந்த படிவங்களை வடிவமைத்து அதிலிருந்து தகவல்களைப் பெறலாம் இந்த மறைமுக அடைவை நேரடி அடைவோடு இணைக்க வேண்டும் பொதுவாக நீங்கள் 80 சதவிகித வெயிட்டேஜை நேரடி அடைவுக்கும் சுமார் 20 சதவிகித வெயிட்டேஜையும் மறைமுக அடைவுக்கும் எடுத்துக்கொள்வீர்கள் ஒன்றாக இணைத்து நீங்கள் PO PSO அடைவதற்கான இறுதிப் படத்தை உருவாக்குகிறீர்கள் செயல்முறைகளை நாம் நெறிப்படுத்தும் வரை இது மிகவும் கடினஉழைப்பு மற்றும் கடினமான மற்றும் சிக்கலானதாக தோன்றுகிறது ஆனால் இந்த நாட்களில் முன்னாள் மாணவர் கணக்கெடுப்பு முதலாளி கணக்கெடுப்பு உள்ளிட்ட செயல்முறையை நீங்கள் நெறிப்படுத்தினால் ஒருவர் வலைத்தளங்களை அமைத்து பழைய மாணவர்கள் மற்றும் முதலாளிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடியும் நிச்சயமாக முதலாளி மற்றும் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் பதிலளிக்க மாட்டார்கள் அவர்களில் 10 சதவிகிதம் அந்த கேள்வித்தாள்களுக்கு பதிலளிக்கிறார்கள் என்றால் அது போதுமானதாக இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டு PO3 இது சில PO3 ஆகும் ஏனெனில் PO3 என்பது சில பாடங்களால் கவனிக்கப்பட வேண்டும் தொடர்புடைய அனைத்து கல்வி நடவடிக்கைகளிலும் நேரடி அடைதல் 65 5 சதவீதமாகும் தொடர்புடைய அனைத்து ஆய்வுகளின் அடிப்படையிலும் மறைமுக அடையல் 85 5 சதவீதம் நான் 0 8 ஐ 65 5 ஆல் பெருக்கி 0 2 ஐ 85 5 ஆல் பெருக்கி இரண்டையும் இணைத்தேன் எனக்கு 69 5 கிடைக்கும் இப்போது நீங்கள் அனைத்து PO களுக்கும் PSO களுக்கும் இதை மீண்டும் செய்ய வேண்டும் மீண்டும் நீங்கள் இலக்கை நிர்ணயித்தீர்கள் நான் சொன்னது போல் இந்த இலக்கு இப்போது ஒரு அதிகபட்ச எண் 1 ஒரு குறிப்பிட்ட POக்கு எனது இலக்கை 7 6 ஆக அமைக்கலாம் அல்லது சில நேரங்களில் 7 2 கூட ஒரு பொருட்டல்ல உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயித்துள்ளீர்கள் மேலும் இலக்கை விட அடையல் குறைவாக இருந்தால் மேம்பாட்டு நடவடிக்கைகளைத் திட்டமிடுங்கள் அடையல் இலக்கை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் பின்னர் கணக்கீட்டிற்காக அல்லது CO களைச் சுற்றியுள்ள வளையத்தை மூடுவதற்கு நாம் பின்பற்றிய அதே செயல்முறையில் இலக்கைத் திருத்தவும் இப்போது இங்கே அட்டவணை வடிவத்திற்கு பதிலாக நாம் குறிப்பிட்ட விஷயத்தை தருகிறோம் PO2 கூட்டாக அடைதல் 69 5 இலக்கு 75 சதவிகிதம் அதை 0 75 என்று அழைக்கிறோம் பின்னர் அடைய இடைவெளி 5 5 சதவிகிதம் மற்றும் மேம்பாட்டு செயல் திட்டம் இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது PO2 பல பாடங்களால் உரையாற்றப்பட உள்ளது எனவே அனைத்து மேம்பாட்டு நடவடிக்கைகளும் ஒரு பாடத்தின் மூலம் நடக்காது இது பல பாடங்கள் மூலம் நடக்கிறது எனவே இங்கே நாம் ஒரு பட்டியலைச் சேர்ப்போம் மூன்றாம் செமஸ்டரில் கூடுதல் தொடர்புதிறன் ஆய்வகத்தை மதிப்பு கூட்டப்பட்ட முக்கிய பாடமாக சேர்ப்போம் மூன்றாம் செமஸ்டரில் தொடக்கத்தில் ஒரு கருத்தரங்கை சேர்ப்போம் ஏனெனில் இங்கே PO2 தொடர்புதிறன் சம்பந்தப்பட்டது எனவே இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் PO அடைவதைக் கணக்கிட்டு அந்த அடைதலை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நாம் கணக்கிடுகிறோம் இந்த அறிக்கையை நாம் மீண்டும் மீண்டும் வெளியிடுகிறோம் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்தவொரு செயல்முறையையும் அடையக்கூடிய கணக்கீடு மிகச் சிறந்ததாகும் நாங்கள் முன்வைத்தவை அனைத்தும் ஒரு தோராயமான மதிப்பீடாகும் இன்னும் துல்லியமான கணக்கீடு சாத்தியமானதாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட முயற்சி மதிப்புக்குரியதாக இருக்காது அது எந்தவொரு கூடுதல் வெளிச்சத்தையும் கொடுக்கப்போவதில்லை முக்கியமானது என்னவென்றால் ஒரு நிறுவனம் முழுவதும் ஒரு முறையைப் பின்பற்றி தொடர்ந்து முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது அதுதான் மிக முக்கியமான பகுதி இப்போது ஒரு பயிற்சியாக சில யதார்த்தமான PO அடைய இலக்குகளை நிர்ணயிப்போம் கற்பனையான எண்களைப் பயன்படுத்தி PO அடையலை கணக்கிடுவோம் மற்றும் நீங்கள் பணிபுரியும் ப்ரொக்ராம்க்கான கற்றலை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை திட்டமிடுங்கள் நீங்கள் துறையிலிருந்து உண்மையான எண்களைக் கொண்டிருந்தால் பயன்படுத்தவும் அதில் உள்ள வழிமுறைகளைப் புரிந்துகொள்ள நீங்கள் நமது அனுமான எண்களைப் பயன்படுத்தலாம் தொகுதி 1 இன் முடிவுக்கு வந்துள்ளோம் அல்லது அதை OBE என்று அழைக்கிறோம் இதை தொகுதி 2 ஆல் நம்பிக்கையுடன் தொடர்வோம் மேலும் TALG இன் தொகுதி 2 ADDIE மற்றும் NAAC அங்கீகாரத்தின் கட்டமைப்பில் பாடங்களின் வடிவமைப்பை வழங்கும் முக்கிய விஷயம் என்னவென்றால் பாட விளைவுகளை எழுதுவதும் பாட விளைவுகள் மற்றும் POக்களை எவ்வாறு அடைவது என்பதை அறிந்து கொள்வதும் முதல் படியாகும் இது உங்கள் பாடத்தை வடிவமைத்து உங்கள் பாடத்தை சரியான முறையில் நடத்துவதாக மொழிபெயர்க்கப்படாவிட்டால் முழு விஷயத்திற்கும் விளைவுகளை எழுதுவதற்கும் அதை விட்டு வெளியேறுவதற்கும் எந்த அர்த்தமும் இல்லை இப்போது பாட விளைவுகளிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை வடிவமைப்பது மற்றும் ஒரு நல்ல பாடத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொகுதி 2 இன் அக்கறை நாம் அனைவரும் தொகுதி 2ல் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறோம் மிக்க நன்றி மற்றும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கற்றலுக்கு வாழ்த்துக்கள்